அனைவரையும் வரவேற்கிறேன் இப்பொழுது நாம் செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை பற்றி கற்றுக் கொண்டுள்ளோம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் நாம் இந்த முறை பற்றியான ஒரு அறிமுகத்தை புரிந்துகொண்டு எவ்வாறு நிறுவனம் தயாரிக்க கூடிய பொருட்கள் உடைய விலை மதிப்பீடு செய்ய முடிகிறது என்பதை விவாதித்து உள்ளோம் பாரம்பரியமான செலவின கணக்கீட்டு முறைகளில் உள்ள அதிக விலை இடுதல் அல்லது குறைந்த விலையில் விற்பனை விலையை அமைத்தல் ஆகியன போன்ற பின்னடைவுகளை அல்லது விரும்பத்தகாத நிகழ்வுகளை இந்த முறை மூலம் எவ்வாறு சரி செய்வது என்பதை புரிந்து கொண்டோம் முழுச் செலவு அடக்க விலை கணக்கியல் கோட்பாட்டிலிருந்து எவ்வாறு நாம் இப்பொழுது பார்க்கின்ற செயல் சார் செலவின கணக்கு முறையானது வேறுபடுகின்றது எவ்வாறு அதிலுள்ள பின்னடைவுகள் நீக்கப்பட்டுள்ளன பொருளுக்கான விலையை சரியாக மதிப்பீடு செய்யக்கூடிய ஆற்றல் உத்தரவாதத்துடன் எப்படி கிடைக்கின்றது என்கின்ற கேள்விகளுக்கு விடைகளைக் கண்டோம் ஆனால் நாம் தெளிவாக இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறையை நடைமுறைப்படுத்துவதுஅதிக செலவுகளை கொடுக்கும் எந்த நிறுவனம் அதிகமான உருவங்களில் வடிவங்களில் ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்றார்களோ மற்றும் அதிகமான அளவு மாறா செலவுகள் இருக்கின்றதோ அந்த நிறுவனங்களுக்கு இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தச் சூழலில் நாம் செயல்சார் செலவின கணக்கிட்டு முறைக்கு மாறினோம் என்றால் அந்த நிறுவனத்தின் உடைய பொருட்களுக்கான விற்பனை விலையை மிகச் சரியானதாகும் துள்ளியமான முறையிலும் கணக்கிட முயலும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆகக்கூடிய செலவுகள் அதிகம் உள்ள காரணத்தினால் அதை ஏற்றுக் கொள்ளக்கூடிய பெருநிறுவனங்கள் அதிகமான மாறா செலவுகளுடனும் உற்பத்திப் பொருள் மாறுபாடுகளுடனும் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை நடைமுறைப்படுத்த கூடியதுதான் இதுகாறும் நாம் கண்டுள்ள எண்ண வடிவிலானகருத்துக்களின் அடிப்படையில் இப்போது நாம் இந்த புது முறைக்கும் பழைய முறைக்கும் உள்ள வித்தியாசங்களை கூர்ந்து கவனிப்போம் நான் ஒரு கேஸ் ஸ்டடி ஐ கொடுக்க உள்ளேன் இவைகளைப் பற்றி கூறும்போது என்னென்ன விஷயங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பதை உற்று கவனித்துக் கொள்ளவும் பரிசீலனைக்கு உட்படுத்த விஷயங்கள் மூலமாகத்தான் இந்த இரண்டு செலவின கணக்கீட்டு முறைகளுக்கும் வித்தியாசம் வருகின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த உதாரணத்தில் ரிலையன்ஸ் வாகன உதிரிபாக நிறுவனமொன்று தங்களுடைய உற்பத்தியை மாருதி உத்யோக் என்கின்ற கார் தயாரிக்கின்ற நிறுவனத்திற்கு கொடுக்கிறார்கள் என்று எடுத்துக் கொண்டோம் இந்த ரிலையன்ஸ் நிறுவனமானது பல பொருட்களை தயாரித்து அவற்றில் ஒன்றை மாருதி உத்யோக் நிறுவனத்திற்கு விற்கின்றார்கள் இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தின் உடைய செலவு கணக்கீட்டு முறையில் ஒரு குறைபாடு உள்ளது இந்த நிறுவனம் தங்களுடைய மொத்த செலவுகள் அடிப்படையில் மாருதி உத்யோக் நிறுவனத்திற்கு கொடுக்கின்ற உதிரிபாகங்கள் உடைய விலையை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றது இப்போதைய இந்த முறையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை மூலமாக சரியான விலை நிர்ணயம் செய்வதற்கு நாம் வாய்ப்பை ஏற்படுத்துவோம் எனவே இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் தற்போது எவ்வாறு தங்களுடைய செலவு கணக்கியல் கோட்பாடுகளை பயன்படுத்துகின்றனர் என்பதைக் கண்டறிவோம் ஆக ரிலையன்ஸ் உதிரிபாக நிறுவனம் காருக்கான உதிரிபாகங்களை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தை மாருதி உத்யோக் வரையறுக்கப்பட்டது கியர் வயர் செய்வதற்காக அணுகுகின்றது ஒரு ஆண்டிற்கு 2000 எண்ணிக்கையில் இந்த கியர் கம்பிகளை செய்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த சிக்கலான பொருளுக்கான உற்பத்தி எண்ணிக்கை குறைவாகவும் ஆனால் கிராஸ் மார்ஜின் அதிகமாகவும் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த நிறுவனம் இதை 7 ரூபாய் 50 காசுக்கு விற்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் மரபுசார் செலவின கணக்கீட்டு முறையை இந்த ரிலையன்ஸ் ஆன்சிலரி நிறுவனம் பயன்படுத்துகிறது அதாவது மறைமுக செலவீனங்களை இம்முறையில் நிறுவனம் நேரடி ஆட்செலவாக கருதுகின்றது உற்பத்தி சாராத நிறுவன செலவுகளை எவ்வாறு பொருட்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி ஏற்கனவே நாம் பலமுறை பார்த்துள்ளோம் இந்த நிறுவனம் இந்த மறைமுக செலவுகளை டைரக்ட் லேபர் ஆக எடுத்துக்கொண்டு விலை நிர்ணயம் செய்தால் அது சரியா என்ற கேள்வியை எழுப்பி உள்ளேன் நேரடி ஆட்செலவுக்காக கூடிய செலவின் நான்கு மடங்காக இந்த மறைமுக உற்பத்தி செலவு இருப்பதாக நாம் எடுத்துக் கொள்கிறோம் அதாவது ஒரு ரூபாய் நேரடி ஆட்செலவு ஆகின்றது என்றால் நிறுவனத்தின் மேற்படி செலவுகள் நான்கு ரூபாய் என கணக்கிடப்பட வேண்டும் எனவே மாறா செலவுகள் அதிகம் என்கின்ற சூழலில் மறைமுகசெலவுகளும் மிக அதிகமாக இருக்கும் எனவே அந்த நிறுவனம் பல பொருட்களை தயாரிக்கின்ற போது செலவுகளை பல பொருட்களுக்கும் பங்கீட்டு கொடுப்பதன் மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கும் இப்பொழுது அந்த நிறுவனம் நேரடி ஆட்செலவினுடைய நான்கு மடங்கை உற்பத்தி செலவுகளாக பகிர்ந்து அளிக்கின்றது என்று எடுத்துக்கொள்வோம் அந்த நிறுவனத்தின் ஆண்டிற்கான மொத்த இதர செலவுகள் ரூபாய் 33 லட்சம் என்றும் அவர்களுடைய நேரடி செலவு ரூபாய் 8 லட்சத்து 25 ஆயிரம் என்றும் எடுத்துக் கொள்வோமாக இவ்வாறு செலவுகளை எண்ணுகின்ற பொழுது நேரடி செலவின் நான்கு மடங்காக மொத்த செலவு பிரதிபலிக்கலாம் அந்த நிறுவனத்திற்கு 2000 கியர் கம்பிகளை உருவாக்குவதற்கு ரூபாய் 5000 நேரடி பொருட்செலவும் ரூபாய் 1000 நேரடி ஆட்செலவாகவும் ஆகின்றது என எடுத்துக் கொள்வோம் நிறுவன மேற்படி செலவுகளுக்கும் ஆட்செலவுக்கும் உள்ள விகிதாச்சாரம் நான்கு மடங்காக இருக்கின்றது என்றும் எடுத்துக் கொள்வோம் இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் மொத்தமாக 33 லட்சம் ரூபாய் ஆண்டொன்றுக்கு செலவு செய்கிறது இந்த இந்த கியர் கம்பிகள் போக மற்ற பொருட்களும் செய்கிறார்கள் எனவே எவ்வாறு இச்செலவினங்கள் இந்த கியர் கம்பிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதற்கென்று ஏதாவது விதிகள் உள்ளதா பாரம்பரிய முறையை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு பொருளுக்கான விலை மற்றும் செலவின ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்றன என்பதை கீழ் காணக்கூடிய அட்டவணை மூலமாக புரிந்துகொள்ளுங்கள் இந்த தகவல் மூலமாக நாம் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்வோமாக செலவு கணக்கீட்டு தாள் தயாரிக்கப்பட்டுள்ளது மொத்த செலவுகள் எவ்வளவு என்கின்ற அடிப்படையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ரூபாய் 5000 நேரடி பொருட்செலவு இந்த கியர் கம்பி தயாரிப்பதற்காக நேரடி ஆட்செலவு ரூபாய் 1000 எனவே நேரடி பொருட்செலவு 2 ரூபாய் 50 காசு என்றும் நேரடி ஆட்செலவு 50 பைசா ஒவ்வொரு பொருளுக்கும் என்று எடுத்துக்கொள்வோம் நிறுவனத்தின் இதர செலவுகள் நேரடி ஆட் செலவின் நான்கு மடங்காக இருக்கின்றபோது நிறுவனத்தின் உடைய ஒட்டுமொத்த செலவு ஒரு பொருளுக்கு இரண்டு ரூபாய் இப்பொழுது அந்த நிறுவனத்தின் மொத்த இதர மொத்த செலவுகள் நான்காயிரம் ரூபாய் ஆகும் எனவே இந்த அடிப்படையில் மொத்த செலவு பத்தாயிரம் ரூபாய் என்றும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஐந்து ரூபாய் என்றும் நாம் கணக்கிட முடிகிறது அந்த நிறுவனம் கியர் கம்பிகள் 2000 அலகுகள் உற்பத்தி செய்கின்ற அடிப்படையில் நிறுவனத்தின் மொத்த நேரடி மற்றும் மறைமுக செலவுகள் பத்தாயிரம் ரூபாய் ஆகமொத்தம் தலா ஒவ்வொரு பொருளுக்கும் ஐந்து ரூபாய் என கணக்கிட முடிகிறது இந்த நிறுவனம் தயாரிக்கின்ற கியர் கம்பிகளுக்கு மாருதி உத்யோக் 7 ரூபாய் 50 பைசா விற்பனை விலையாக கொடுக்கின்ற பட்சத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அதேபோல் இப்பொழுது இப்பொழுது உற்பத்தி செய்யப்படுகின்ற 2000 அலகுகளில் இருந்து அதிகரிக்கின்றது எவ்வாறு நம்முடைய லாபம் மாறுபடுகின்றது ரிலையன்ஸ் உதிரிபாக நிறுவனம் ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு ஒரு கியர் கம்பியை விற்கின்ற நிலைமை வருமேயானால் அவர்களுடைய அடக்கவிலை 5 ரூபாயாக இருக்கின்றபோது அவர்களுக்கு இரண்டு ரூபாய் 50 பைசா லாபமாக கிடைக்கின்றது இதை நாம் 33 13 விழுக்காடு லாபத்தில் லாபம் என கூறமுடியும் இந்த தொகு எச்ச ஈட்டம் 33 3 விழுக்காடு இருக்கின்றது இந்த லாபக் கணக்கு சரியானது என்று எடுத்துக் கொண்டோமானால் இந்த நிறுவனம் மாருதி உத்யோக் நிறுவனத்திற்கு மட்டும் இந்த ஒரு பொருளை மட்டுமே உற்பத்தி செய்து கொண்டிருந்தால் போதுமானதாக நினைக்கக்கூடும் மொத்த செலவின கணக்கின் அடிப்படையில் நம்மிடமுள்ள செலவுகளில் உள்ள தகவலின் அடிப்படையில் நாம் கண்டுபிடித்துள்ள செலவு தலா ஒவ்வொரு பொருளுக்கும் ஐந்து ரூபாய் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த ஐந்து ரூபாய் விலையானது மிகச் சரியானதுதானா என்கின்ற வினாவிற்கான விடையை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும் இதற்கு நாம் செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதன் பிற்பாடு ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த விஷயங்களுக்கு பிற்பாடு பட்டியலில் அடுத்து வந்துள்ள பத்திகளில் மிக முக்கியமான மறைமுக செலவீனங்கள் மற்றும் நிர்வாக செலவுகள் ரூபாய் 33 லட்சம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செலவினங்கள் இந்த ஒரு பொருளுக்கு கியர் கம்பிகள் மட்டுமன்றி ரிலையன்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கக் கூடிய மற்ற பொருட்களுக்கும் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஆக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எவ்வாறு நாம் முன்னேறுவது இந்த சூழலில் ரிலையன்ஸ் நிறுவனம் தன்னுடைய பாரம்பரிய செலவின கணக்கீட்டு முறை மிகச் சிறப்பாக இருக்கின்றதா பொருளுக்கான சரியான விலையை நிர்ணயம் செய்துள்ளோமா அதிக விலையோடு குறைத்த விலையோடு இல்லாமல் இருக்கின்றதா நிறுவனத்தினுடைய மற்ற துறைகள் இந்த மறைமுக செலவினத்தில் பங்களித்து உள்ளதா என்கின்ற கேள்விகளுக்கு விடை கண்டுபிடித்து அதன்மூலம் இந்த கணக்கீட்டு முறை சரியானதுதான் அல்லது இல்லை என்று விடை கண்டுபிடிக்க முடியும் நிறுவனத்தினுடைய மற்ற துறைகளும் இந்த நிர்வாக செலவில் வெவ்வேறு அளவுகளில் பங்கெடுத்து உள்ளார்கள் உதாரணமாக தரக்கட்டுப்பாட்டு துறையின் உடைய செலவு எட்டு லட்சம் ரூபாய் ஓராண்டுக்கு இதேபோன்று ஒவ்வொரு துறையும் வெவ்வேறு அளவிலான செலவினங்களை ஆண்டொன்று செய்து கொண்டுள்ளார்கள் தரக் கட்டுப்பாட்டுத் துறையின் எட்டு லட்ச ரூபாய் செலவு இந்த கியர் கம்பிகளுக்கு மட்டுமா செலவாகியுள்ளது சரி என்ன படம் என்று பார்ப்போம் இந்த 33 லட்சம் ரூபாய் மறைமுகமான நிர்வாகச் செலவுகள் உற்பத்தி கால அட்டவணைக்காண செலவு ஐந்து லட்சம் ரூபாய் பொருள்களை மாற்றி அமைப்பதற்காக ஏற்படக்கூடிய காலச் செலவு 6 லட்சம் ரூபாய் பொருள்களை விற்பதற்காக கொண்டு செல்வதற்கு ஏற்ப செலவு 3 லட்சம் ரூபாய் போக்குவரத்து ஏற்பாடு இருக்காக 50 ஆயிரம் ரூபாய் உற்பத்திக்கான ஆட் செலவு ஒரு லட்சத்து 50 ஆயிரம் ரூபாய் என செலவுகள் செயல் வாரியாக கணக்கிடப்படுகிறது செயல் சார் செலவின கணக்கீட்டு குழு இந்த 2000 பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான விஷயத்தை உள்நோக்கி பார்க்கையில் நான்கு முறை மாற்றியமைப்பதற்கான சூழலும் நான்குவிதமான உற்பத்தி கால அட்டவணையும் உருவாக்கப்பட்டுள்ளது நான்கு முறை பொருள்களுக்கான கால அட்டவணை கொடுக்கப்பட்டு நான்கு முறை உற்பத்தியமைப்பு மாற்றியமைக்கப்பட்டு ஐந்து முறை 10 கண்டைனர்கள் மூலமாக அனுப்பப்பட்டு மொத்தமாக 15 மணிநேரம் செலவாகியுள்ளது மேலும் தரக்கட்டுப்பாட்டு துறையில் 120 கியர் கம்பிகள் தர குறைபாட்டுக்கான காரணத்திற்காக உற்பத்தியிலிருந்து தள்ளிவைக்கப்பட்டுள்ளது பல லட்சம் ரூபாய் செலவழிக்க கூடிய தரக்கட்டுப்பாட்டு துறை 120 கியர் கம்பிகளை மாத்திரம் தரக் குறைவினால் முடக்கம் செய்துள்ளது இந்த ரிலையன்ஸ் தொழிற்சாலையில் ஒட்டுமொத்த பகுப்பாய்வு செய்த போது தரக்கட்டுப்பாட்டு துறையானது 10000 பொருட்களை தரமற்றது என்று கூறி முடக்கம் செய்துள்ளது இந்த பத்தாயிரத்தில் 120 மட்டுமே இந்த கியர் கம்பிகளோடு சார்ந்தது சரக்கு கொள்கலன் வாயிலாக 60 ஆயிரம் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது ஆயிரம் முறை கணக்கிடப்பட்டுள்ளது பத்தாயிரம் மணி நேரம் மொத்தமாக இயந்திரங்கள் இயங்கி உள்ளது இதுபோக உற்பத்தி கால அட்டவணை இடுதலும் உற்பத்தி மாற்றி அமைத்தாலும் 500 முறை நடந்துள்ளது நிறுவனத்திற்கான இந்த மறைமுக செலவான 33 லட்சம் ரூபாயும் இவ்வாறாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியுள்ளது இந்த பகிர்ந்து அளிப்பதற்காக இன்னும் சில தகவல்கள் நமக்குத் தேவைப்படுகின்றது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு கியர் கம்பியை தயாரிப்பதற்கு எவ்வளவு செலவாகி உள்ளது மற்றும் எவ்வளவு நிகரலாபம் கிடைக்கின்றது என்கின்ற விடயங்களை செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை மூலமாக கணக்கிடுவோம் இப்பொழுது நம்மிடம் உள்ள இந்த செலவு தாளில் ஒரு பொருளுக்கு 5 ரூபாய் செலவாகிறது என்றும் 7 ரூபாய் 50 பைசாவுக்கு அந்தப் பொருளை விற்கலாம் என்றும் இதன் மூலமாக நிகரலாபம் 33 3 விழுக்காடு கிடைக்கிறது என்றும் கணக்கிட்டு உள்ளோம் செயல் சார் செலவினை முறை மூலமாக நாம் கணக்கிட வேண்டும் என்றால் இந்த செலவு தாள் போதுமானதா அல்லது மாற்றங்கள் கொண்ட மற்றுமொரு தாளை நாம் உருவாக்க வேண்டுமா அடுத்தபடியாக செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையில் அடிப்படையில் ரிலையன்ஸ் உபகரண தொழிற்சாலை மாருதி உத்யோக் வரையறுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு அவர்கள் கூறியுள்ள 7 ரூபாய் 50 பைசா போதுமென்று ஏற்றுக்கொள்வதா அல்லது விலை மாற்றம் வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதா இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது செயல்பாடுகளோடு கூடிய செலவு கணக்கை அட்டவணை எடுப்பதுதான் இதன் ஒரு பகுதியாக ஓர் அறிக்கை நம்மிடம் உள்ளது இப்பொழுது நாம் கணக்கிட வேண்டியது செயல் சார் செலவின கணக்கீட்டின் அடிப்படையில் தலா ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு செலவாகிறது என்பதை கண்டறிவதுதான் அதை செய்வதன் மூலம் நாம் தெளிவாக இந்த இரண்டு வகையான செலவு கணக்கீட்டு முறையிகளில் உள்ள வித்தியாசங்களை அறிந்து கொள்வோமாக இப்பொழுது நாம் செயல் சார் செலவினங்களின் அடிப்படையில் செலவு தாள் ஒன்றை உருவாக்குவோமாக இந்த தாளிற்கு நாம் ரிலையன்ஸ் உப பொருட்கள் நிறுவனத்தின் கியர் கம்பிக்கான செயல்சார் செலவின கணக்குதாள் என்ன பெயரிடலாம் இந்தப் புது செலவுதாளை உருவாக்குவதற்கு நாம் செயல்பாடுகளின் அடிப்படையில் பொருள் தயாரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய வரிசைக்கிரமமாக அடுக்கப்பட்ட செயல்பாடுகள் பட்டியல் ஒன்றினை ஏற்பாடு செய்வோம் மொத்த செலவுகளின் அடிப்படையில் ஒரு பொருளை தயாரிப்பதற்கு ஐந்து ரூபாய் ஆகும் என ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு செலவு கணக்கீட்டு தாள் உள்ளது இப்பொழுது இந்த மாற்று வழியில் இந்த செலவு எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம் செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடுகளுக்காககூடிய ஆண்டு செலவுகள் என்னென்ன அடுத்தபடியாக இந்த செலவுகளை இயக்கக்கூடிய இயக்கிகளும் அந்த இயக்கக்கூடிய செலவுகள் பற்றியும் நாம் குறிப்பு எடுப்போம் எனவே இப்பொழுது செலவின இயக்கிகளை நாம் உற்று நோக்குவோம் ஒவ்வொரு செலவின இயக்கங்களுக்கும் ஆகக்கூடிய செலவினை பட்டியலிடுவோம் அதன்பின் செயல்பாடுகளின் அடிப்படையில் உள்ள அனைத்து செலவுகளையும் கூட்டி மொத்த செலவினை நாம் கண்டுபிடிப்போம் இந்த அணுகுமுறையில் முதலாவதாக நாம் பார்ப்பது நேரடி செலவுகள் இப்பொழுது நான் செயல்பாடுகளைப் பற்றி பேசவில்லை செலவு தொகுப்பு எந்த காஸ்ட் ஹெட் இன் கீழ் நடந்துள்ளது என்பதைக் கண்டறிவது முதலாவதாக நேரடி பொருட்செலவு மற்றும் நேரடி ஆட்செலவு ஆகியவற்றை எடுத்துக் கொள்வோம் இந்தச் செலவுகள்யாவும் உற்பத்தியோடு நேரடி தொடர்பில் அமைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்வோம் நேரடி பொருட் செலவு எவ்வளவு 5000 ரூபாய் சரியா அடுத்தபடியாக நேரடி ஆட்செலவு எவ்வளவு அதையும் இங்கே எழுதுவோம் ஆயிரம் ரூபாய் அடுத்தபடியாக நாம் வெவ்வேறு செயல்பாடுகள் பற்றிய குறிப்புகளை மறைமுக செலவு என ஒதுக்கீட்டிற்காக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் நான்கு மடங்காக இருக்கக்கூடிய இந்த மறைமுக செலவுகளை எவ்வாறு ஒதுக்குவது என்பதற்காக செயல்பாடுகள் உதவி செய்யும் எனவே நாம் அனைத்து செயல்களையும் கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது முதலாவதாக தரக்கட்டுப்பாட்டு செயல் இதற்காக கூடிய மொத்த செலவு எவ்வளவு இது எட்டு லட்சம் ரூபாய் என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செலவினை நடத்தக்கூடிய கடத்திகள் மொத்தமாக 10000 மணி நேரம் அதுவும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அவற்றைப் பற்றி பேசுகின்றோம் இந்த தரக்கட்டுப்பாட்டு செயல்பாடு மூலமாக நாம் 10000 பொருட்களை தகுதியற்றது என புறந்தள்ளி உள்ளோம் எனவே நாம் ஒவ்வொரு புறம்தள்ளப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட பொருட்களுக்காக கூடிய செலவை இந்த செலவை இயக்கக்கூடிய இயக்கியாக பார்க்க முடிகிறது எட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து 10000 பொருட்களை தகுதியற்றது என்று கண்டுபிடித்த காரணத்தினால் நாம் ஒவ்வொரு தகுதியற்ற பொருளை கண்டுபிடிப்பதற்காக ஆகிய செலவு ரூபாய் 80 என்று எடுத்துக் கொள்கிறோம் இந்த செலவின செயல்பாட்டு அடிப்படையில் நாம் செய்து கொண்டுள்ள கியர் கம்பிகளுக்காக பார்க்கின்ற பொழுது 120 பொருட்கள் தரமில்லை என்று ஒதுக்கி வைக்கப் பட்டுள்ளன எனவே 80 X 120 நமக்கு இவ்வகைச் செலவினங்கள் 9600 ரூபாயாக இருக்கும் அதாவது எட்டு லட்சம் ரூபாய் தரக்கட்டுப்பாட்டு செலவு செய்கின்ற பொழுது நிறுவனத்தின் இந்த செயல்பாட்டுக்காக அதாவது கியர் கம்பிகளுக்கு 9 ஆயிரத்து 600 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது தரக்கட்டுப்பாட்டிற்கான இயக்கியாக நாம் எடுத்துக்கொள்வது தரமற்ற பொருள் என்று ஒதுக்கியவற்றை மட்டும்தான் பத்தாயிரம் பொருட்கள் ஒதுக்கப்பட்டது என்கின்ற பொழுது ஆன மொத்த செலவை அதாவது எட்டு லட்சம் ரூபாய் நாம் தலா ஒவ்வொரு பொருட்களுக்காக வகுத்து கண்டுபிடித்து இப்பொழுது கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ள கியர் கம்பிக்கு மட்டும் எவ்வளவு என கண்டுபிடித்தது 9600 ரூபாயாக கூறப்பெற்றுள்ளது உற்பத்தியை திட்டமிடுவதற்கானசெலவுகள் 50000 ரூபாய் என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமிடல் 500 முறை நடந்துள்ளதாகவும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது உற்பத்தி திட்டமிடல் 500 முறை நடந்துள்ளது இங்கு நாம் என்ன எழுதியுள்ளோம் உற்பத்தி திட்டமிடலும் உற்பத்திக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளும் சேர்ந்து மொத்தமாக 500 முறைகள் நடந்துள்ளன இதற்காக உள்ள செலவு 50 ஆயிரம் ரூபாய் எனவே ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஆன செலவு எவ்வளவு 100 ரூபாய் அல்லவா மேலும் இதை செலுத்துகின்ற காரணியினுடைய அளவு 4 0 மடங்காக அமைந்துள்ள காரணத்தினால் நமது கியர் கம்பிகளுக்கான இச்செலவை 400 ரூபாய் என்று எடுத்துக் கொள்ளலாம் மொத்தமான ஏற்பாடுகளுக்காக மாற்றங்கள் ஆகியுள்ள செலவுகள்தான் இவையாவும் உற்பத்தி ஏற்பாடு செய்வதற்காக ஏற்பட்டுள்ள செலவு 6 லட்சம் ரூபாய் என கொடுத்து உள்ளார்கள் இந்த உற்பத்தி மாற்றமானது எவ்வளவு முறை நிகழ்ந்துள்ளது என்பது நாம் ஒவ்வொரு உற்பத்தியின் தொடர் ஓடுகின்ற கால அளவைப் பொறுத்து கணிக்க வேண்டி இருக்கும் இந்த தொடர் உற்பத்தி ஓட்டம் 500 முறை இருக்கிறது என்று எடுத்துக் கொண்டோமானால் ஒவ்வொரு உற்பத்தி மாற்றத்திற்கும் 1500 ரூபாய் செலவாகும் என நாம் புரிந்து கொள்ளலாம் இதனுடைய நான்கு மடங்கு 4800 ரூபாய் ஆகும் எனவே இந்த 4800 ரூபாய் ஐ நாம் ஏற்பாடு களுக்கான செலவு என எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் பொருளை அனுப்புவதற்கான செலவை பார்க்கலாம் பொருளைஅனுப்புவதற்கான இந்த சரக்கனுப்பு கட்டணத்தினுடைய மொத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வகையிலான செலவு 3 லட்சம் ரூபாய் என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செலவின் மூலமாக 60000 கியர் கம்பிகள் அனுப்பப்பட்டுள்ள என்கின்ற தகவலின் அடிப்படையில் தலா ஒவ்வொரு பொருளுக்கும் ஐந்து ரூபாய் செலவாகி விட்டதாக நாம் எடுத்துக் கொள்கிறோம் இந்த வகை செலவினம் 5 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு முறை நாம் இந்தசெலவுகளை செய்துள்ளோம் பத்துமுறை அல்லவா ஆக இதற்காக 50 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது சரியா இதற்கு பிற்பாடு இதற்கான மேலாண்மை கட்டணம் வருகின்றது இந்த வகையில் நாம் 50 ஆயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளோம் இந்த 50 ஆயிரம் ரூபாய்க்காக நாம் எவ்வளவு பொருட்களை அனுப்பியுள்ளோம் ஆயிரம் பொருள் அல்லவா எனவே இந்த இயக்கம் மூலமாக நாம் 50 ரூபாய் செலவு செய்கிறோம் இதுபோன்று ஐந்து முறை செலவு செய்கின்ற காரணத்தினால் இவ்வகைகளில் நாம் மொத்தம் செலவிடுவது 250 ரூபாய் ஆகும் அடுத்தபடியாக 15 லட்சம் ரூபாய் நாம் உற்பத்தி செய்வதற்காக செய்துள்ளோம் உற்பத்தி செலவான 15 லட்சம் ரூபாய் இதன் மூலம் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்துள்ளோம் 10000 பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது 10000 பொருட்கள் உற்பத்தி செய்வதற்காக கூடிய உற்பத்தி செலவு 15 லட்சம் ரூபாய் இந்த செலவின இயக்கியானது இயந்திரம் ஓடக்கூடிய நேரம் இவ்வகை செலவீனம் ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் 150 ரூபாய் என கணக்கிடப்படுகிறது இந்த 150 செலவினங்களும் ஒவ்வொன்றுக்கும் 15 ரூபாய் ஆனது என்றால் மொத்தமாக இவ்வகை செலவினம் 2250 ரூபாயாக இருக்கும் எனவே மொத்த செலவு என்கின்ற அடிப்படையில் நாம் கூறினோம் என்றால் 3 லட்சம் ரூபாய் உற்பத்தித் திட்டமிடலுக்கு 50000 ரூபாயும் உற்பத்தியை ஏற்பாடு செய்வதற்காக 6 லட்சம் ரூபாயும் பொருளை அனுப்புவதற்காக மூன்று லட்சம் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது இதற்கு பிற்பாடு போக்குவரத்து நிர்வாக செலவாக 50000 ரூபாய் இயந்திர செலவாக 15 லட்சம் ரூபாய் ஆக மொத்தமாக 33 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது இதற்கு முன்பாக நாம் பார்த்த அடிப்படையில் நேரடி லேபர் அதாவது நேரடி ஆட்செலவு நான்கு மடங்கு இந்த அடிப்படையில் ஆகியுள்ள செலவினங்களை நாம் ஒவ்வொரு பொருளுக்கும் பகிர்ந்துகொள்ள வேண்டிய சூழல் வந்துள்ளது இப்பொழுது மறைமுக செலவுகள் மொத்தத்தையும் கணக்கீடு செய்யலாம் முதலாவதாக நேரடி பொருட்செலவு 5000 ரூபாய் ஆட் செலவு ஆயிரம் ரூபாய் தரக்கட்டுப்பாட்டு வகையில் 9600 ரூபாய் உற்பத்தியை திட்டமிடுதல் 400 ரூபாய் உற்பத்தி ஏற்பாடுகளுக்காக 4800 ரூபாய் போக்குவரத்து செலவினங்களுக்காக 50 ரூபாய் போக்குவரத்து நிர்வாகத்திற்காக 250 ரூபாய் பொருள் உற்பத்திக்காக 2250 ரூபாய் இப்பொழுது மறைமுக செலவுகளை நாம் ஓவர் ஹெட்டாக கணக்கிட்டு பார்ப்போம் எனவே இந்த 33 லட்சம் ரூபாயிலிருந்து நாம் ஓவர் ஹெட் ஆக பகிர்ந்து அளிக்கக்கூடிய ரூ 17350 போக வரக்கூடிய மொத்த மறைமுக செலவுகள் என்று எடுத்துக் கொள்ளலாம் எனவே இப்பொழுது நாம் நேரடி செலவுகள் எவ்வளவு என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் மூன்று முக்கிய செலவுகள் இவற்றிற்காகக்கூடிய மொத்த செலவையும் கீழ்க்காணும் படத்தில் காணலாம் உற்பத்திக்கான மொத்த செலவு 23 ஆயிரம் ரூபாய் இந்த அட்டவணையின் உடைய அனைத்து காலங்களும் போட்டு காட்டப்படவில்லை அட்டவணையின் உடைய கடைசி காலம் மட்டும் போட்டு காட்டப்பட்டுள்ளது 23 ஆயிரத்து 350 மொத்த செலவு நம்முடைய 2000 பொருட்களை தயாரிப்பதற்காக என்கின்ற பொழுது தலா ஒவ்வொரு பொருளுக்கும் ஆன செலவு எவ்வளவு தலா ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகியுள்ள செலவை நாம் கண்டுபிடிப்பதற்காக 23350 ஐ 2000 ஆல் வகுக்கவேண்டும் தலா 11 675 ரூபாயாக கணக்கிடப்படுகிறது எனவே மிகத் துல்லியமாக இது கணக்கிடப்பட்டுள்ளது இதே செலவை நாம் மொத்த செலவின கணக்கீட்டின் அடிப்படையில் கணக்கிடும் என்றால் ஐந்து ரூபாய் வருகின்றது இந்தப் பாரம்பரிய செலவு கணக்கு முறைக்கும் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள செயல் செலவின கணக்கு முறைக்கும் வருகின்ற வித்தியாசம் 6 675 ரூபாய் ஆகும் இந்த வித்தியாசம் எங்கிருந்து வந்துள்ளது எதனால் வந்தது இந்த கியர் கம்பிகளை வாங்கக்கூடிய மாருதி நிறுவனம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறது இந்த வித்தியாசம் நாம் கணக்கிட்டுப் பார்க்கையில் 6 675 ரூபாயாக வருகின்றது மாருதி கொடுக்கக்கூடிய விலையானது ரூபாய் 7 50 ஆகும் எவ்வாறு இந்த வித்தியாசம் வருகின்றது என்பதை பார்ப்போம் இந்த வித்தியாசத்தைப் புரிந்து கொள்வதற்காக நாம் கீழ் காணும் முறையை பயன்படுத்துவோம் ரூபாய் 11 675 மொத்த செலவாக எடுத்துக் கொள்வோம் இது உற்பத்தி செலவு அல்லவா ஆனால் பொருளை வாங்குகின்ற மாருதி நமக்கு 7 ரூபாய் 50 காசுகள் எல்லாம் கொடுக்கிறார்கள் ஆக மொத்த வித்தியாசம் எவ்வளவு இந்த அடிப்படையில் மொத்த லாபத்தையும்நட்டத்தையும் நாம் கணக்கிட்டுப் பார்க்க வேண்டும் இது 55 77 விழுக்காடாக வருகின்றது மாருதி நிறுவனம் 7 5 ரூபாய் கொடுக்கின்ற பட்சத்தில் நமக்கு வருகின்ற செலவு 11 675 ரூபாயாக இருக்கின்ற பொழுது இது பொருந்தும் ஏன் இந்த வித்தியாசம் வருகிறது மரபுசார்ந்த கணக்கீட்டு முறைகக்கும் செயல் சார் செலவின கணக்கிட்டு முறைக்கும் இந்த வித்தியாசம் அல்லது இது போன்ற வித்தியாசங்கள் ஏன் வருகின்றன இதற்கு முந்தைய செலவின கணக்கீட்டு முறையில் உற்பத்திக்கான செலவு ஐந்து ரூபாய் அல்லவா இந்த பொருளை நாம் 7 5 ரூபாய்க்கு விற்பனை செய்தோம் அது சந்தோஷமான விஷயமாகத் தோன்றியது ஆனால் செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை பின்பற்றி செலவினங்களை கணக்கிடுகையில் ஒவ்வொரு கியர் கம்பிக்கும் ஆகக்கூடிய உற்பத்தி செலவு ரூபாய் 11 675 ஆக வருகிறது இதனுடைய பாதிப்பு மிகப்பெரியதாக கண் முன்னால் தோன்றுகிறது இதை நாம் எவ்வாறு சரி செய்யப் போகிறோம் இதுபோன்ற இந்த புது முறைக்கான புரியாத வினாக்களை அடுத்த வகுப்பில் விளங்க வைக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்